ஸ்பேசிமெனின் தடிமன் மீது பிளாஸ்டிக் மண்டலத்தின் வேரியேஷனையும் ஸ்பேசிமெனின் நீளத்துடன் க்ராக் தொடர்ந்தால் என்ன ஆகும் என்பதை பற்றியும் பார்த்தோம் சூழ்நிலை எப்படி நிகழ்கிறது அதைப் பற்றி மீண்டும் ஒரு முறை சுருக்கமாகப் பார்ப்போம் ஸ்பேசிமெனின் தடிமன் மீது பிளாஸ்டிக் மண்டலத்தின் வேரியேஷன் லோட் ரிடிஸ்ட்ரிபியூஷனை கருதப்படாவிட்டால் ஸ்பேசிமெனின் தடிமன் மீது பிளாஸ்டிக் மண்டலத்தின் மாறுபாடு பின்வருமாறு கொடுக்கப்படும் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன் ஃப்ராக்சர் இயக்கவியல் விஷயத்தில் தடிமனான ஸ்பேசிமென்களுக்கு மேற்பரப்புகள் பிளேன் ஸ்ட்ரெஸில் இருப்பதாக கருதப்படுகிறது மேலும் பகுப்பாய்வின் வசதிக்காக உட்புறப் பகுதியின் பார்வையில் பிளேன் ஸ்ட்ரையினில் இருப்பதாக கருதப்படுகிறது பயன்பாட்டு இயக்கவியல் பார்வையில் இந்த வரையறை சரியானதல்ல இருந்தாலும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் குறிப்பிட்டது என்னவென்றால் ஸ்பேசிமெனின் உட்புறத்தில் இந்த வடிவத்தில் பிளாஸ்டிக் மண்டலத்தை நீங்கள் காண்கிறீர்கள் இது பட்டாம்பூச்சி வடிவ பிளாஸ்டிக் மண்டலம் என்றும் குறிப்பிடப்படுகிறது இந்த வகை பிளாஸ்டிக் மண்டலம் சோதனைகளால் உறுதிப்படுத்தப்படுகிறது போட்டோஎலாஸ்டிக் விளிம்பு வடிவங்களையும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் கவனிக்கக்கூடியது என்னவென்றால் வடிவம் போட்டோஎலாஸ்டிக் விளிம்புகளுக்கு மிகவும் ஒத்திருக்கிறது வித்தியாசம் என்னவென்றால் அங்குள்ள போட்டோ எலாஸ்டிக் விளிம்புகளில் உங்களுக்கு இடைவெளி இருக்காது அங்கு விளிம்புகள் கிராக் முனையில் ஒன்றிணைக்கும் தோராயமான ஸ்பேசிமெனிலிருந்து மேற்பரப்பில் கொடுக்கப்பட்டவை என்ன என்று இங்கே குறிக்கப்பட்டுள்ளன ஸ்பேசிமெனின் தடிமன் மீது பிளாஸ்டிக் மண்டல வடிவம் மாறும் என்று ஒரு காட்சி படத்தை வழங்க வேண்டும் இந்த முடிவை நீங்கள் இந்த விதத்தில் தான் எடுக்க வேண்டும் ரிடிஸ்ட்ரிபியூஷன் கூட இந்த வடிவம் எவ்வாறு மாறுபடும் என்று நான் கருதுகிறேன் இயங்குப்படத்தை கவனமாகப் பார்த்தால் மேற்பரப்பில் சுருங்குகிறது மற்றும் உட்புறத்தில் மண்டலம் சற்று விரிவடைகிறது என்பதை நீங்கள் கவனிக்க முடியும் இது விரிவடைந்து ஒரு சிறிய அளவு சுருங்குவதை நீங்கள் காணலாம் சிலிப் பிளேனில் பிளேன் ஸ்ட்ரைன் மற்றும் பிளேன் ஸ்ட்ரெஸ் அடுத்து நாம் பார்ப்பது என்னவென்றால் ஸ்பேசிமெனின் நீளத்துடன் இந்த பிளாஸ்டிக் மண்டலம் எவ்வாறு மாறுகிறது இது சோதனைகள் மூலம் அனுசரிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்படுகிறது நாம் ஏற்கனவே ஹான் மற்றும் ரோசன்ஃபீல்ட் விஷயத்தில் பார்த்துள்ளோம் பிளாஸ்டிக் மண்டல வடிவம் இந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நாம் இந்த இடத்தில் ஃப்ரக்சரின் இயக்கவியல் என்ன என்பதையும் சிறிது தூரத்தில் பார்க்கும்போது அது எவ்வாறு மாறுகிறது என்பதையும் பார்க்கப் போகிறோம் இங்கே சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் குறைந்த ஸ்ட்ரெஸ் மட்டத்தில் ஒருவர் ஹிஞ் வகை பிளாஸ்டிக் மண்டலத்தைக் கவனிக்கிறார் எனவே கிராக் முனை அருகே அதுதான் நடக்கும் அதிக ஸ்ட்ரெஸ் நிலைகளில் பிளாஸ்டிக் மண்டலம் கிராக் பிளேன்க்கு இணையான திசையில் க்ராக்குக் முன்னால் காண்பிக்கப்பட்டுள்ளது அதிகபட்ச ஷியர் ஸ்ட்ரெசை அடையாளம் காண்பதற்கான வழிமுறைகள் இந்த இடத்திலும் அதிலிருந்து தூரத்திலும் மாறுபடுகின்றன எனவே கிராக் டிப்பிற்கு அருகில் ஒரு பிளேன் க்கு செல்வோம் நாங்கள் என்ன வகையான யோசனைகளை உருவாக்குகிறோம் என்பதைப் பார்ப்போம் இது பிளேன் ஸ்ட்ரைன் நிலையில் உள்ளது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் பிளேன் ஸ்ட்ரைன் விஷயத்தில் அதிகபட்ச ஷியர் ஸ்ட்ரெஸ் பிளேன் x மற்றும் பிளேன் y ல் உள்ளது மேலும் பிளேன்கள் இப்படி காட்டப்பட்டுள்ளன நீங்கள் பிளேன் ஸ்ட்ரெஸ் செல்லும்போது அதிகபட்ச ஷியர் ஸ்ட்ரெஸ்சின் பிளேன்கள் வித்தியாசமாக இருக்கும் என்பதை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் இது மிகவும் முக்கியமானது கிராக் பெரிதாகுவதைத் தூண்டும் வழிமுறை என்ன எனவே ஆரம்பத்தில் அது டியரிங்க் ஆக்ஷன் மூலம் இன்னும் பெரிதாகும் பின்னர் நீங்கள் ஒரு ஷியர் லிப்பை காண்பீர்கள் இது போன்ற அதிகபட்ச ஷியர் ஸ்ட்ரெஸ் பிளேன் உங்களிடம் இருப்பதால் ஒரு ஸ்பேசிமெனின் விஷயத்தில் பிளேன்களில் ஸ்லிப் எவ்வாறு நடக்கிறது என்பதையும் நீங்கள் காணலாம் இதில் காண்பிக்கப் பட்டது போல உங்களிடம் ஒரு தடிமனான ஸ்பேசிமென் உள்ளது எனக்கு இங்கே ஒரு கிராக் உள்ளது அதிகபட்ச ஷியர் ஸ்ட்ரெஸ்பிளேன் இது போன்று மெட்டிரியல் ஸ்லிப்பில் இருக்கும் நோக்கத்திற்காக இது மிகவும் மிகைப்படுத்தப்பட்ட படம் இது இங்கே ஒரு சிறிய பகுதியால் மேலும் மிகைப்படுத்தப்படுகிறது எனவே நீங்கள் கண்டுபிடிப்பது என்னவென்றால் இங்கே பார்ப்பதற்கு பிளேன்கள் மிகவும் ஒத்தவை போல உள்ளது இந்த பிளேன் ளில் ஸ்லிப் நடைபெரும் நீங்கள் அனைத்தையும் பின்பற்ற முடியாமல் போகலாம் ஆனால் நிச்சயமாக அதிகபட்ச ஷியர் ஸ்ட்ரெஸ்பிளேன் shear stress plane அடையாளம் காண முடியும் நீங்கள் மெட்டிரியலுக்கு நுழைந்தவுடன் வேறு பல பாக்டர்கள் காரணமாகின்றன எனவே மெட்டிரியல் ஸ்லிப் ஆகலாம் அது எதிர் குறியீடுகளால் குறிக்கப்படுகிறது மேலும் இரு பரிமாண படமும் காட்டப்பட்டுள்ளது ஸ்லிப்பிங்க் ஏற்பட்டதினால் ஆரம்பத்தில் கிராக் டியரிங்கால் நீட்டிக்கப்பட்டது எனவே இங்கே என்ன நடக்கிறது என்றால் பிளேன் ஸ்ட்ரைன் பற்றிய யோசனை மற்றும் அதிகபட்ச ஷியர் ஸ்ட்ரெஸ் பிளேன் ஒரு குறிப்பிட்ட பாணியியை கொண்டது என்பதை அங்கீகரிப்பது பிளேன்கள் எவ்வாறு உள்ளன என்பதைக் குறிக்கிறது பிளேன்கள் இது போன்றவை மற்றும் கிராக் டியரிங் மூலம் நீண்டுள்ளது குறைந்தபட்சம் இந்த இரு பரிமாண பிரதிநிதித்துவத்தின் வரைப்படத்தை உருவாக்குகிறீர்கள் வரைபடத்தில் உங்கள் திறமைகளை விரிவுபடுத்தும் நிலையில் நீங்கள் இருந்தால் இதை முடிந்தவரை நெருக்கமாக வரைந்து கொள்ளலாம் நீங்கள் பிளேன் ஸ்ட்ரெஸில் கவனம் செலுத்தும் போது சூழ்நிலை முற்றிலும் வேறுபட்டது கிராக்குக்கு முன்னால் ஒரு பிளேன் பார்க்கிறோம் நீங்கள் இங்கே என்ன பார்க்கிறீர்கள் அதிகபட்ச ஷியர் ஸ்ட்ரெஸ் பிளேன்கள் இதுபோன்றவை இது உண்மையில் xy பிளேனின் பிளேனிற்கு வெளியே உள்ளது இதைத்தான் நான் குறிப்பிட்டிருந்தேன் பிளேன் ஸ்ட்ரெஸ் விஷயத்தில் எல்லாம் பிளேன் அல்ல ஸ்ட்ரெஸ் டென்சர் மற்றும் ஸ்ட்ரெய்ன் டென்சரைப் பார்த்தோம் அதிகபட்ச ஷியர் ஸ்ட்ரெஸ் பிளேநிற்கு வெளியே உள்ளது என்பதை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் இது போன்றது எனவே உங்களிடம் கிராக் இருந்தால் அது இது இப்படி இருக்கும் எனவே ஸ்லிப் நடவடிக்கை எவ்வாறு நிகழும் என்று அது ஆணையிடுகிறது அது இயங்குபட்டத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது ஆரம்பத்தில் இரு பரிமாண படம் போடப்படுகிறது எனவே ஸ்லிப்பிங்க் இப்படி நிகழ்கிறது என்பதை நீங்கள் காணலாம் ஸ்லிப்பிங்க் பிளேன்னும் பிளேன் ஸ்ட்ரைனும் நீங்கள் பார்த்ததிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது எனவே நீங்கள் ஸ்லிப் செயலைக் காணலாம் இந்த வரைபடத்தை வரைய கடினமாக உள்ளது ஆனால் ஸ்லிப் நடவடிக்கை இந்த மாதிரி எடுக்கப்படுகிறதா என்பதற்கான ஆதாரமும் எங்களிடம் இருக்க வேண்டும் இதுதான் நடக்கிறது என்று நிரூபிக்க சோதனை முடிவை நாம் காண வேண்டும் எனவே நான் இதற்கான இயங்குபடத்தை மீண்டும் காண்பிப்பேன் கிராகிற்கு முன்னால் ஒரு பிளேன் பார்க்கிறோம் அதிகபட்ச ஷியர் ஸ்ட்ரெஸ் பிளேன்கள் வேறு என்று நான் சொன்னேன் ஸ்லிப் எவ்வாறு நடக்கும் என்பதை இது ஆணையிடுகிறது இந்த படத்தை வரைய எளிதானது முப்பரிமாண படத்தை விட இதை நீங்கள் வரைந்திருப்பதை நான் பாராட்டுகிறேன் எனவே இதுபோன்ற மிகைப்படுத்தப்பட்ட ஸ்லிப்பிங்க் ஆக்ஷன் என்னிடம் உள்ளது ஸ்பேசிமெனின் நீளத்துடன் பிளேன் ஸ்ட்ரெனை பிளேன் ஸ்ட்ரெஸ்ற்கு மாற்றுவது பரிசோதனைகளின் சான்று உண்மையான ஸ்பேசிமெனின் விஷயத்தில் நீங்கள் உண்மையான படிகளைக் காண மாட்டீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் ஃப்ரக்ச்சரான் ஸ்பேசிமென்னை நீங்கள் உண்மையில் பார்க்கும்போது நாங்கள் விவாதித்தவை அனைத்தும் அதில் காணப்படுகின்றன ஆரம்ப கட்டங்களில் டியரிங்க் மூலம் கிராக் பெரிதாகிறது முக்கியமாக பிளேன் ஸ்ட்ரைன் கிராக்குக்கு முன்னால் நீங்கள் கண்டுபிடிப்பது என்னவென்றால் உங்களிடம் ஒரு ஷியர் லிப் உள்ளது எனவே ஒரு சோதனையின் ஆதாரம் உள்ளது ரோசன்ஃபீல்ட் மற்றும் அவரது சக ஊழியர்களால் அறிவிக்கப்பட்ட மிகச் சிறந்த முடிவுகளும் உள்ளன உண்மையில் மேற்பரப்பில் உள்ள பிளாஸ்டிக் மண்டலம் தடிமன் மற்றும் பின்புற மேற்பரப்பு இவைக்ளெல்லாம் எனது மாணவர்களால் முப்பரிமாண படமாக தொகுக்கப்பட்டது அவர்கள் இந்த இயங்குப்படத்தை நன்றாக கொடுத்துள்ளனர் நீங்கள் உண்மையில் பார்க்கிறீர்கள் கிராக்குக்கு முன்னால் 45 டிகிரியில் ஸ்லிப்பிங்க் நடைபெறுகிறது எனவே நாம் விவாதித்தவை அனைத்தும் ஒரு அனுமானம் மட்டுமல்ல இவை அனைத்தும் உண்மையில் சோதனைகளில் காணப்படுகிறது இது ஒரு பிரதிநிதித்துவத்தின் மிக அருமையான விஷயம் இது ஒரு யதார்த்தமான உணர்வைத் தருகிறது பிளாஸ்டிக் மண்டலம் எவ்வாறு தடிமன் மற்றும் கிராக் நீளத்துடன் மாறுபடும் இவைதான் நாம் பார்த்த இரண்டு விஷ்யங்கள் பிளாஸ்டிக் சோன் அளவின் அடிப்படையில் கடினமான ஃப்ரக்ச்சர் ஸ்பெசிமனின் குறைந்த பட்ச தடிமன் இப்போது நாம் பார்ப்பது என்னவென்றால் பிளாஸ்டிக் மண்டலத்தின் அளவைப் பார்ப்பதிலிருந்து நாம் புரிந்துகொள்ளும் மற்றொரு அம்சம் rp இன் மதிப்பை எவ்வாறு பெறுவது என்று பார்த்தோம் அதுதான் பிளாஸ்டிக் மண்டலத்தின் அளவு பிளாஸ்டிக் மண்டலத்தின் அளவு B 25 ஐ விட குறைவாக இருந்தால் B என்பது ஸ்பேசிமெனின் தடிமன் என்றால் பிளாஸ்டிக் மண்டல அளவு மிகவும் சிறியது உங்களிடம் பிளேன் ஸ்ட்ரைன் சூழ்நிலை இருப்பதை பற்றி யோசிக்கலாம் நீங்கள் உங்களிடம் பிளாஸ்டிக் மண்டல அளவு B 25 ல் 4 மடங்கு அதிகமாக உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் நிலைமை பிளேன் ஸ்ட்ரெஸ் ஆகும் என்பதை நீங்கள் யோசிக்கலாம் உங்களுக்கு தெரியும் இவை பிளேன் ஸ்ட்ரெஸ் ஆகவும் பிளேன் ஸ்ட்ரைன் எனவும் எவ்வாறு மாடலாக இருக்கும் என்பதைப் பார்ப்பதற்கான வெவ்வேறு வழிகள் ஏனெனில் பிராக்சர் மெக்கானிக்ஸ் பிளேன் ஸ்ட்ரெஸ் மற்றும் பிளேன் ஸ்ட்ரைன் பற்றிய தளர்வான அர்த்தங்களை நாம் கொண்டிருக்கிறோம் கணக்கு மிகவும் கடினமானது முக்கியமானது என்னவென்றால் பிளாஸ்டிக் மண்டல அளவைப் புரிந்துகொள்வதிலிருந்து பிராக்சர் கடினத்தன்மை சோதனை ஸ்பேசிமெனின் குறைந்தபட்ச தடிமன் மதிப்பிடுவதும சாத்தியமாகும் எனவே இது ஒரு மிக முக்கியமான அம்சமாகும் இது பிளாஸ்டிக் டிபார்மேசன் மாதிரியின் விளைவாகும் நாம் என்ன செய்ய வேண்டும் KIC இன் சோதனை கணிப்பிற்காக நீங்கள் பிளேன் ஸ்ட்ரைனின் நிலையை பார்க்க வேண்டும் பிளேன் ஸ்ட்ரைன் நிலை இருப்பதாக நீங்கள் எவ்வாறு கருதுகிறீர்கள் பிளாஸ்டிக் மண்டல அளவு மிக மிக சிறியதாக இருக்கும் ஸ்பேசிமெனின் தடிமன் சரியான முறையில் எடுத்துக்கொள்வதன் மூலம் தான் தெரிகிறது பரிந்துரைக்கப்பட்ட விஷயம் என்னவென்றால் ஸ்பேசிமெனின் தடிமன் பிளாஸ்டிக் மண்டல அளவை விட 25 மடங்கு அதிகமாக இருக்க வேண்டும் ஒரு சமன்பாடு வடிவத்தில் இது மாறிவிடும் B≥3 π x 〖KICσ ys 〗2 நீங்கள் நினைவு கூர்ந்தால் இது இர்வின் மாதிரியில் பிளேன் ஸ்ட்ரைனுக்கான பிளாஸ்டிக் மண்டல அளவு இதை எளிமையாக நான் 2 5 மடங்கு என எழுதலாம் ஏனென்றால் 3 pi ஐ 10 என எடுத்துக் கொள்ளலாம் எனவே இதை நான் இப்படி எழுதலாம் B≥2 உங்களுக்கு தெரியும் இது மிக முக்கியமான மற்றும் குறிப்பிடத்தக்க முடிவு உண்மையில் மக்கள் பல ஸ்பேசிமென்களை சோதித்திருக்கிறார்கள் சோதனை அனுபவத்திலிருந்து ஸ்பேசிமெனின் தடிமன் அளவு பிளாஸ்டிக் மண்டல அளவை விட 25 மடங்கு இருக்க வேண்டும் என்று அவர்கள் அறிந்தார்கள் இயக்கவியல் பார்வையில் நீங்கள் அதைப் பெறலாம் பிராக்சர் டெஸ்டிங் ஆரம்ப கட்ட முயற்சிகள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எடுக்கும் அடுத்த தலைப்பு பிராக்சர் டெஸ்டிங் உண்மையில் நீங்கள் சோதனைக்குச் சென்றதும் அது நிச்சயமாக மிகவும் கடினமான பகுதி ஏனென்றால் நீங்கள் குறியீடுகளைப் பார்த்து நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அந்த நிபந்தனைகளை மிகவும் விரிவானவைகள் எனவே நான் என்ன செய்வேன் பாடத்தின் இந்த பகுதியை முடிந்தவரை சுவாரஸ்யமாக்க முயற்சிப்பேன் ஆரம்ப கட்ட முயற்சிகளைப் பார்ப்பது விரும்பத்தக்கது நீங்கள் 1953 மற்றும் 1956 க்கு இடையில் பார்த்தால் வாஷிங்டனின் கடற்படை ஆராய்ச்சி ஆய்வகத்தில் Naval Research Laboratory Washington ஆய்வகத்தில் நடத்தப்பட்ட சோதனைகள் அக்ரிலிக் தாளின் ஹாட் ஸ்டர்ச்சிங் பிராக்சர்க்கான மெட்டிரியலின் எதிர்ப்பை பெரிதும் மேம்படுத்தியுள்ளது என்பதை நிரூபித்தது எனவே நீங்கள் பார்த்தால் பிராக்சர் சோதனை முதலில் அக்ரிலிக் ஷீட் செய்யப்பட்டது இது 1953 மற்றும் 1956 ஆம் ஆண்டுகளில் உள்ளது மேலும் அவை பிராக்சர் கடினத்தன்மையை அளந்தன எனவே லினியர் எலாஸ்டிக் பிராக்சர் இயக்கவியலின் முதல் வெற்றிகரமான பயன்பாடு என்னவென்றால் சூடான நீட்டிக்கப்பட்ட அக்ரிலிக் பிராக்சர் கடினத்தன்மையை அளவிடுவது விமானம் மெருகூட்டும் மெட்டிரியலாகப் பயன்படுத்தப்படும் நீங்கள் பார்த்தால் அறிவியலின் எந்தவொரு வளர்ச்சியும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பல முன்னேற்றங்கள் இராணுவத் துறையில் தான் அதிக கவனம் செலுத்தப்பட்டன எனவே இராணுவ வட்டங்களில் விவாதிக்கப்பட்ட முதல் விவரக்குறிப்பு மற்றும் ஸ்டாண்டர்டுகள் உங்களிடம் இருக்கும் இது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படலாம் என்று அவர்கள் கண்டறிந்ததும் அது வெளியீடுகளில் வெளிவரும் இந்த வகையான சோதனைக்கும் இதேதான் நடந்தது சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்க வேண்ட்ம் என்று நீங்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் ஆனால் விஞ்ஞானிகளும் இராணுவத்திற்கு ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் எனவே இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் ஒரு இராணுவ விவரக்குறிப்பில் குறியிடப்பட்ட ஒரு தரப்படுத்தப்பட்ட சோதனை உருவாக்கப்பட்டது இது 1953 மற்றும் 1956 ஆம் ஆண்டுகளில் இருந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மேலும் நான் குறிப்பிட்டுள்ளபடி பல்வேறு ஸ்பேசிமென்களுக்கான ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி பாக்டர் பற்றி நாங்கள் விவாதித்தபோது பிராக்சர் கடினத்தன்மைக்கு சென்டர் கிராக்ட் டென்ஷன் ஸ்பேசிமென் பயன்படுத்தப்பட்டது சோதனை ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி பாக்டர்யை தியோரிட்டிகள் கணக்கிட இர்வினின் டேஞ்ச்ஜென்ட் ஃபார்முலா பயன்படுத்தப்பட்டது என்பதையும் நான் குறிப்பிட்டேன் அக்ரிலிக் தாளின் பிராக்சர் கடினத்தன்மையைக் கண்டறிய இது பயன்படுத்தப்பட்டது மக்கள் இப்படித்தான் தொடர்ந்தனர் ஆனால் இப்போது உங்களிடம் மிகவும் அதிநவீன ஸ்பேசிமென் வடிவியல் மற்றும் எல்லை மோதல் தீர்வு உள்ளது இது ஸ்ட்ரெஸ்இன்டென்சிட்டி பாக்டர் துல்லியமான மதிப்புகளை உங்களுக்கு வழங்குகிறது அக்ரிலிக் தாள்களின் சோதனைகளுக்குப் பிறகு விஞ்ஞான சமூகம் மெல்லிய தகடுகளுக்கான உலோகங்கள் மீது சோதனைகளைச் செய்தது என்பதையும் நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் உண்மையில் தடிமனான பிளேட் களை சோதிக்கவில்லை பிளாஸ்டிக் மண்டலத்தின் மாடலிங் விரிவாக நாங்கள் விவாதித்திருந்தாலும் பிளேன் ஸ்ட்ரைன்நிலையை பராமரிக்க ஸ்பேசிமெனின் தடிமன் பொருத்தமாக இருக்க வேண்டும் இந்த அறிவு அப்போது இல்லை இது அனுபவத்தின் அடிப்படையில் உருவானது நான் குறிப்பிட்டபடி ஆரம்பத்தில் சோதனைகள் மெல்லிய பிளேட் களில் இருந்தன இருப்பினும் பிளேட்டின் தடிமன் பிராக்சர் நடத்தைக்கு வலுவான தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கவனித்தனர் 1960 ஆம் ஆண்டில் தடிமனான பிரிவுகள் அவற்றின் மெல்லிய பிரிவுகளை விட பிராக்சர் கடினத்தன்மையைக் கொண்டுள்ளன என்பதை இர்வின் நிரூபித்தார் இப்போது இது ஒரு நிலையான அறிவு பிராக்சர் மெக்கானிக்ஸ் பற்றி படிப்பவருக்கு பிராக்சரின் கடினத்தன்மை என்பது ஸ்பேசிமெனுடைய தடிமனின் செயல்பாடு என்று தெரியும் ஆனால் நீங்கள் ஆரம்ப கட்டங்களைப் பார்த்தால் அவர்கள் அனுபவத்தின் அடிப்படையில் இந்த முடிவுக்கு வந்தார்கள் இது ஏன் நடக்கிறது என்று உள்ளுணர்வாக அவர்கள் சொல்ல நினைத்தனர் ஏதாவது ஒரு மெட்டிரியலின் தன்மை என்று நீங்கள் கூறும்போது அது மெட்டிரியலின் தன்மையை போல வெளிப்பட வேண்டும் அவர்கள் கண்டுபிடித்தது என்னவென்றால் ஆனால் பிளேன் ஸ்ட்ரைன் நிலைமைகள் பூர்த்தி செய்யப்பட்டபோதுதான் அது ஒரு மெட்டிரியலின் தன்மையை போல செயல்படுகிறது இதற்கு முன்னர் இந்த நிகழ்வு குறித்து எந்த விளக்கமும் இல்லை இருப்பினும் பிளேன் ஸ்ட்ரைன் மற்றும் பிளாஸ்டிக் மண்டலத்தின் முக்கியத்துவம் குறைவதற்கு இர்வின் சரியாக காரணம் கூறினார் முந்தைய விவாதத்தில் பிளாஸ்டிக் மண்டலம் பிராக்சர் இயக்கவியலுக்கு ஒரு நண்பனை போல என்று குறிப்பிட்டேன் அதைத்தான் நான் சொன்னேன் பிளேன் ஸ்ட்ரெஸ் பொறுத்தவரை இப்போது உங்களுக்குத் தெரியும் பிளாஸ்டிக் மண்டலத்தின் அளவு பிளேன் ஸ்ட்ரைனை விட மிகப் பெரியது இவைகளே வெளிப்படுத்தப்பட்ட சோதனைகள் பிளேன் ஸ்ட்ரைன் விஷயத்தில் பிராக்சர் கடினத்தன்மை பிளேன் ஸ்ட்ரெஸ் இருப்பதை விட மிகக் குறைவு ஒரு உள்ளுணர்வு புரிதல் இர்வின் வழங்கியது பின்னர் அவரது முடிவு மேலும் சோதனைகள் மற்றும் விவாதங்களால் உறுதிப்படுத்தப்பட்டது நீங்கள் இதைப் பார்த்தவுடன் நாங்கள் தர நிலைகளுக்கு செல்ல வேண்டும் இது பிலோசோஃப்பிக்கல் கேள்வி ஒரு தர நிலையின் நோக்கம் என்ன பிராக்சர் சோதனையில் இந்த நோக்கம் பூர்த்தி அடைகிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும் வெவ்வேறு தர நிலைகள் என்னென்ன அதின் நோக்கம் என்ன ஒரு தரப்படுத்தப்பட்ட சோதனை இண்டிபெண்டண்ட் சோதனை ஆய்வகங்களில் அளவிடப்படும் அளவு மீண்டும் உருவாக்கக்கூடியது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் நீங்கள் பல அளவுருக்களைக் கொண்டிருக்கலாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு துல்லியமாக சோதனையின் முடிவுகள் சோதனை ஆபரேட்டர் சோதனையைச் செய்யும் ஆய்வகம் மற்றும் சோதனை உபகரணங்களின் குறிப்பிட்ட பிராண்டு ஆகியவற்றிலிருந்து சுயாதீனமாக இருக்கும் இது மிகவும் முக்கியமானது என்பது உங்களுக்குத் தெரியும் நீங்கள் பிராக்சர் சோதனை செய்ய வேண்டுமானால் ஒரு இடத்திலிருந்து மட்டுமே இயந்திரத்தை வாங்க வேண்டும் என்று நீங்கள் கூற முடியாது உங்களிடம் பிரத்தியேகமாக இருக்க முடியாது எனவே நான் ஒரு தர நிலையை உருவாக்கும்போது செயல்முறை நன்கு நிறுவப்பட வேண்டும் இந்த சிறிய வேறுபாடுகள் அனைத்திற்கும் இது காரணமாகிறது ஆனால் இறுதி முடிவை ஒரு குறிப்பிட்ட அளவிலான துல்லியத்துடன் தருகிறது எனவே இது ஒரு அம்சமாகும் ஒரு தரத்தின் நோக்கம் என்ன மற்றொன்று மிகவும் தேவைப்படும் அளவுகோல் என்னவென்றால் அளவிடப்படும் அளவு ஒரு சொத்து இது பிற்கால பயன்பாடுகளில் வடிவமைப்பு மாறியாக பயன்படுத்தப்படலாம் உண்மையில் பிராக்சர் இயக்கவியல் தரங்களால் இது மிகவும் திருப்தி அளிக்கிறது ஏனெனில் பிராக்சர் கடினத்தன்மையை அளவிடப் போகிறோம் அது தான் இங்கே குறிக்கப்பட்டுள்ளது அளவிடப்பட்ட அளவு ஒரு விளக்கத்தைக் கொண்டுள்ளது அதை அளவிடப் பயன்படுத்தப்படும் தரத்திலிருந்து சுயாதீனமாக உள்ளது பிற இயற்பியல் பயன்பாடுகளில் பயன்படுத்தலாம் எனவே பிராக்சர் உறுதியற்ற தன்மை ஏற்படுமா இல்லையா என்பதை நீங்கள் விசாரிக்க வேண்டியிருக்கும் போது நாங்கள் அனைவரும் புரிந்துகொள்கிறோம் பிராக்சர் கடினத்தன்மை எனும் அளவுருவைப் பயன்படுத்தலாம் எனவே பிராக்சர் மெக்கானிக்ஸ் உள்ள தர நிலைகளை நீங்கள் பார்த்தால் அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் டெஸ்டிங் மெட்டீரியல்ஸ் உருவாக்கப்பட்ட பிராக்சர் கடினத்தன்மை சோதனை இயற்பியல் பயன்பாடுகளுக்கு பேராமீட்டர் மட்டும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற அளவுகோலை பூர்த்தி செய்கிறது ஆகவே மக்கள் எவ்வாறு தரநிலையை மேம்படுத்தினர் என்பதைப் பார்த்தால் அதிக வலிமை ஷீட் மெட்டிரியல் பிராக்சர் சோதனை குறித்த ASTM சிறப்புக் குழு ஏனெனில் இவை விண்வெளி பயன்பாடுகளுக்குப் பயன்படுத்தப்பட்டன தேசிய முக்கியத்துவத்தின் தொடர்ச்சியான உலோக தோல்விகளை விசாரிக்க 1959 ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் அரசாங்கம் ஒரு கூட்டமைப்பை நியமித்தது அதன் யோசனை என்னவென்றால் செலவைக் கண்டுபிடித்து அத்தகைய தோல்விகளை அவர்களால் தடுக்க முடியுமா என்பதைத் தணிக்கவுமே எனவே நீங்கள் ஒரு தரத்தை வைத்திருக்க வேண்டும் மற்றும் அனைத்து நடைமுறைகளிலும் தரத்தை கடைபிடிக்க வேண்டும் நீங்கள் வரலாற்றைப் பார்த்தால் இப்போது E 08 என நியமிக்கப்பட்டுள்ள ASTM குழு E 24 1959 இல் நிறுவப்பட்ட ASTM சிறப்புக் குழுவின் வளர்ச்சியாகும் மேலும் எந்தவொரு வளர்ச்சியிலும் வரலாற்றை அறிவது மிகவும் முக்கியமானது நீங்கள் ஆய்வறிக்கையில் பார்த்தால் 1987 ஆம் ஆண்டில் பார்சூம் பிராக்சர் ஆராய்ச்சியின் சுருக்கமான வரலாற்றை வழங்கியுள்ளது இது ஆரம்பத் தர நிலையை வழிவகுத்தது உங்களுக்குத் தெரியும் மக்கள் மீண்டும் முயற்சிகள் செய்துள்ளனர் அவர்களின் அனுபவத்தின் அடிப்படையில் இந்த தர நிலைக்கு வந்துள்ளனர் தரநிலையின் வரலாற்றை நீங்கள் உண்மையிலேயே பார்த்தால் தரநிலைகள் மீண்டும் அங்கீகரிக்கப்படலாம் திருத்தவும் படலாம் எனவே அதனுடன் ஒரு வாழ்க்கை இணைக்கப்பட்டுள்ளது இது ஒரு ஸ்டாண்டர்டு அறிவிக்கப்பட்டவுடன் எந்த நேரத்திற்கும் ஒரு தரநிலையாக இருக்கும் மக்களே மேலும் மேலும் அனுபவங்களை ஊற்றுவதால் தேவைப்பட்டால் அந்த புரிதல்கள் இணைக்கப்படுகின்றன தரநிலை கூட திரும்பப் பெறப்படுகிறது எனவே நீங்கள் அதை மனதில் கொள்ள வேண்டும் ஒரு எளிய டென்ஷன் சோதனையுடன் ஒப்பிடுகையில் பிராக்சர் கடினத்தன்மையை மதிப்பிடுவதற்கான சோதனை அதிக ஈடுபாடு கொண்டது மற்றும் பல தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் இதுதான் அடிப்படை வேறுபாடு பிராக்சர் கடினத்தன்மை என்பது ஸ்பேசிமெனுடைய தடிமனின் செயல்பாடாகும் என்பதையும் பிளேன் ஸ்ட்ரெஸ் மற்றும் பிளேன் ஸ்ட்ரைன் நிகழ்வுகளுக்கு ஒருவர் பொருத்தமான மதிப்புகளைப் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டோம் எனவே இது தடிமனின் செயல்பாடு என்பதை நீங்கள் உணர்ந்தவுடன் முதன்மையாக பிளேன் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஒரு கட்டமைப்பை நான் கொண்டிருந்தால் பிளேன் ஸ்ட்ரெஸ் நிலைமைக்கு பொருந்தக்கூடிய பிராக்சர் கடினத்தன்மையை மட்டுமே நான் பயன்படுத்த வேண்டும் பிளேன் ஸ்ட்ரைன் ஒன்றை நான் பயன்படுத்தினால் எனக்கு இன்னும் எளிமையாக இருக்கும் என் கட்டமைப்பை அதிகமாக வடிவமைப்பதில் நான் இருக்கிறேன் எனவே நீங்கள் அதைப் பற்றி கவனமாக இருக்க வேண்டும் இதைச் சொன்னபின்பு பிளேன் ஸ்ட்ரெஸில் மற்றும் பிளென் ஸ்ட்ரைனில் பிராக்சர் கடினத்தன்மையை அளவிட முடியும் நீங்கள் பார்த்தால் பிளேன் ஸ்ட்ரைன் பிராக்சர் கடினத்தன்மை சோதனைக்கான செயல்முறை நன்கு வளர்ச்சியடைந்துள்ளது மற்றும் சோதனையை நடத்துவதற்கான கோடுகள் உள்ளன இந்த அத்தியாயத்தின் முக்கிய பகுதியை நாம் உள்ளடக்குவோம் பிளேன் ஸ்ட்ரெஸ் சோதனைக்கான செயல்முறை இந்னும் வளர்ந்து வருகிறது நீங்கள் ஒரு வேடிக்கையான தகவலைக் கவனிக்க வேண்டும் கடினத்தன்மை மதிப்பு என்பது பேனல் அகலத்தின் செயல்பாடாகும் படத்தில் பல அளவுருக்கள் வருகின்றன நான் வெவ்வேறு அகலங்களின் பேனல்களைப் பயன்படுத்தினால் பிராக்சரின் கடினத்தன்மையும் மாறுகிறது இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் இது உங்கள் சோதனையையும் சற்று கடினமாக்குகிறது ஸ்பெசிமெனுடைய தடிமனின் செயல்பாடக ஃப்ராக்சரின் கடினத்தன்மை ஸ்பெசிமெனுடைய தடிமனின் செயல்பாடக ஃப்ராக்சரின் கடினத்தன்மையை நீங்கள் காணலாம் X ஆக்ஸிஸ்ஸில் தடிமன் மில்லிமீட்டரில் வைத்திருக்கிறீர்கள் Y ஆக்ஸிஸ்ஸில் இது KC என வைக்கப்படுகிறது புரிதல் என்னவென்றால் KC யாக அதை நாம் கருதினால் அது கிரிடிகல் ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி பாக்டர் ஆகும் அந்த மோடு 1 ஐ தவிர்க்கிரோம் ஏனென்றால் மக்கள் பகுப்பாய்வு செய்ததில் மோடு 1 மிகவும் முக்கியமானது மற்றும் இது போன்ற மாறுபாடு உள்ளது எனவே இது 120 MPa ரூட் மீட்டரை உறுதிப்படுத்துகிறது அதேசமயம் எஃகுக்கு 200 MPa ரூட் மீட்டரைக் கொண்டுள்ளது அலுமினிய அலாய் போன்றவற்றுக்கும் இதே போன்ற வரைபடம் உங்களிடம் உள்ளது இது 7075 t6 t65 இங்கே மீண்டும் பிளேன் ஸ்ட்ரெஸிலிருந்து பிளேன் ஸ்ட்ரைனுக்கு மாறுகிறது மதிப்பு குறைந்துள்ளது அது உறுதிப்படுத்துகிறது இது சுமார் 35 MPa ரூட் மீட்டர் பிளேன் ஸ்ட்ரெஸின் விஷயத்தில் இது 70 MPa ரூட் மீட்டர் வரை அதிகமாக இருக்கும் யாராவது விழிப்பாக இருந்தால் ஒரு அலுமினிய அலாயின் மற்றும் எஃகு - ன் தடிமன் வேறுபடும் என்பதை கண்டுப்பிடித்திருப்பர் இது பிளேன் ஸ்ட்ரைன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் இது சுமார் 50 மில்லிமீட்டர் தடிமனாக இருக்கும்போது இங்கு 15 மில்லிமீட்டர் தடிமன் கூட பிளேன் ஸ்ட்ரைன் நிலையில் உள்ளது இது முக்கியமான பிரச்சினைகளில் ஒன்றாகும் அதாவது யாராவது ஒரு புதிய மெட்டிரியலைக் கொண்டு வந்தால் உங்களுக்குத் தெரியாத ஒரு முன்னுரிமை என்னவென்றால் பிளேன் ஸ்ட்ரைன் பிராக்சரின் கடினத்தன்மை சோதனையை நடத்துவதற்குத் தேவையான குறைந்தபட்ச தடிமன் என்ன நீங்கள் ஒன்றை யூகிக்க வேண்டும் அதையெல்லாம் பார்ப்போம் அதனால்தான் ஒரு எளிய டென்ஷன் சோதனையை விட இந்த சோதனை மிகவும் சவாலானது இது ஒரு மெட்டிரியலின் தன்மை இல்லையென்றால் ஃப்ராக்சர் கடினத்தன்மையை மதிப்பிடுவதற்கு மக்கள் இவ்வளவு பணத்தை முதலீடு செய்ய மாட்டார்கள் மேலும் நான் குறிப்பிட்டுள்ளபடி வரைபட வடிவில் காட்டப்பட்டுள்ளபடி சோதனையில் பிளேன் ஸ்ட்ரைன் நிலைமைகள் பூர்த்தி செய்யப்படும்போது மட்டுமே ஃபிராக்சர் கடினமானது ஒரு மெட்டிரியலின் தன்மையாக மாறுகிறது எனவே நீங்கள் இதை பல்வேறு வழிகளில் அடைய வேண்டும் கிராக் டிப்பில் ஒரு பிளேன் ஸ்ட்ரைன்நிலையை வழங்குவதற்கு ஸ்பேசிமென் தடிமன் எவ்வாறு கணக்கிடுவது என்பதை நாங்கள் பார்த்தோம் இது ஸ்பேசிமென் தடிமன் மீது குறைந்தபட்ச தேவையை விதிக்கிறது ஒரு புதிய மெட்டிரியலைப் பொறுத்தவரை அதை ட்ரையல் மற்றும் எரர் முறையில் பெற வேண்டும் இது மிக முக்கியமான அம்சமாகும் அதாவது நீங்கள் முழுமையான சோதனை செய்கிறீர்கள் அந்த சோதனையின் முடிவு திருப்தி அளிக்கவில்லை என்றால் நீங்கள் அதை தூக்கி எறிய தான் வேண்டும் பிராக்சர் சோதனை மிகவும் விலை உயர்ந்தது நினைவில் கொள்ளுங்கள் ஒரு டென்ஷன் டெஸ்ட் மிகவும் எளிது ஒரு டென்ஷன் டெஸ்டின் போது ஸ்பேசிமெனை தயாரித்தல் கூட மிகவும் எளிதானது பிராக்சர் டஃப்னஸ் டெஸ்ட்க்கு வந்தவுடன் ஸ்பேசிமெனை தயாரித்தல் கூட மிகவும் ஈடுபாடு கொண்டது கற்பனை செய்து பாருங்கள் சோதனையின் முடிவில் பிளேன் ஸ்ட்ரைன்நிலை திருப்தி அடையவில்லை என்றால் நீங்கள் சோதனையை அகற்ற வேண்டும் அது மிகவும் விலை உயர்ந்தது இந்த சூழ்நிலையை மக்கள் எவ்வாறு கையாண்டார்கள் என்று பார்ப்போம் மற்றொரு தேவை என்னவென்றால் சோதனை செல்லுபடியாக வேண்டும் ஒன்று ஒரு இயற்கையான கிராக் மூலம் சோதனை செய்ய வேண்டும் இது மிகவும் தேவைப்படுகிறது பாருங்கள் உங்களிடம் ஒரு ஸ்பேசிமென் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட வழியில் இயற்கையான கிராக் வேண்டும் என்று விரும்பினால் அது ஒரு எளியது அல்ல உங்களிடம் ஒரு உண்மையான அமைப்பு உள்ளது பல காரணங்களால் கிராக்குகள் உருவாகியுள்ளன மேலும் கட்டமைப்பு எவ்வாறு தோல்வியடையும் என்பதை நீங்கள் பகுப்பாய்வு செய்ய விரும்புகிறீர்கள் இது வேறு பிரச்சினை சோதனைக் கண்ணோட்டத்தில் நீங்கள் பிளேன் ஸ்ட்ரைன் சூழ்நிலையை பராமரிக்க வேண்டும் உங்களிடம் ஒரு இயற்கையான கிராக் இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு பிளவு வைத்து பின்னர் நீங்கள் சோதனை செய்யலாம் என்று கூறுவது அல்ல நீங்கள் ஒரு இயற்கை விரிசலை உருவாக்க வேண்டும் அது ஒரு கடினமான வேலை மேலும் என்னவென்றால் ஃப்பெட்டிக் லோடிங்கின் மூலம் உன்டாகும் இயற்கையான கிராக்கை பெற சிறப்பு நாட்ச்சஸ் பரிந்துரைக்கப்படுகின்றன ஃப்பெட்டிக் லோடிங்கின் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பதற்கான கட்டுப்பாடுகளும் இருக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் அதிகப்படியான பிளாஸ்டிக் மண்டலத்தை உருவாக்கும் விதத்தில் லோடிங்கின் செய்யக்கூடாது நீங்கள் பொருத்தமான வரம்பை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் இதனால் உங்களுக்கு இயற்கையான கிராக் கிடைக்கும் நாட்ச்சஸ் கொண்டிருப்பதன் மூலம் கிராக் பரவும் பிளேனைக் கட்டுப்படுத்தலாம் சோதனைக்கான தேவைகள் மேலும் சோதனையின் தேவைகள் என்ன ஸ்பேசிமென் பரிமாணங்களில் உங்களுக்கு கட்டுப்பாடுகள் உள்ளன பிளேன் ஸ்ட்ரைன் நிலையை நாங்கள் பராமரிக்க வேண்டும் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் தடிமன் என்னவாக இருக்க வேண்டும் என்று அது சொல்ல போகிறது நீங்கள் தடிமன் முடிவு செய்தவுடன் மற்ற எல்லா அளவுருக்களும் தீர்மானிக்கப்படும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் உங்களுக்கு ஒரு இயற்கையான கிராக் தேவை ஃப்பெட்டிக் லோடிங்க் மூலம் இதைச் செய்ய வேண்டும் ஃப்பெட்டிக் லோடிங்க் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதில் உங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கும் எனவே உங்களுக்கு ஃப்பெட்டிக் கிராக்கிங்குக்கு முன் கட்டுப்பாடுகள் உள்ளன இயற்கையான கிராக் கொண்ட ஒரு ஸ்பேசிமென் உங்களிடம் இருந்தால் எந்த லோடிங்க் விகிதத்தில் நீங்கள் சோதனையை நடத்துவீர்கள் அதற்கான பரிந்துரைகள் உள்ளன ஏனெனில் பிராக்சரின் டஃப்னெஸ் டெஸ்டிங்கை பார்த்தால் உங்களிடம் இயற்கையாக கிராக்கான ஒரு ஸ்பேசிமென் உள்ளது பின்னர் மோனோடோனிக் லோடுகளைப் பயன்படுத்துங்கள் ஸ்பேசிமென் Specimen உடைக்கும் வரை நீங்கள் லோடிங்க் செய்கிறீர்கள் எனவே பிராக்சர் கடினத்தன்மை சோதனைக்குப் பிறகு ஸ்பேசிமென் ஒரு மோனோடோனிக் லோடு மூலம் முழுமையாக உடைக்க வேண்டும் உங்களிடம் லோடிங்கின் விகித பரிந்துரைகள் உள்ளன இத்தனைக்கும் பிறகு நீங்கள் ஃப்பெட்டிக்கு முந்தைய கிராக் பரிசோதனை செய்ய வேண்டும் ஏனென்றால் சோதனையை நீங்கள் ஏற்றுக் கொள்ள வேண்டிய விதத்தில் கிராக் இருந்ததா என்பதை இது தீர்மானிக்கப் போகிறது எனவே இந்த கட்டத்தில் கிராக் சரியாக இல்லாவிட்டால் நீங்கள் சோதனையை அகற்ற வேண்டும் நீங்கள் சோதனையை மீண்டும் செய்ய வேண்டும் அதற்கான ஸ்டாண்டர்டுகள் உங்களிடம் உள்ளன உங்களிடம் ASTM E399 06 உள்ளது 06 அது அங்கீகரிக்கப்பட்ட அல்லது முன் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டைக் குறிக்கிறது ஏனெனில் அதற்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது இது 90 களில் உருவாக்கப்பட்டது பல மாற்றங்கள் இணைக்கப்பட்டுள்ளன சமீபத்தியது 2006 ல் உள்ளது இது உலோகத்தின் KIC ஆகும் இதனுடன் தொடர்புடைய ஒரு நடைமுறையும் உள்ளது அங்கு மக்கள் சில மாற்றங்களைச் செய்கிறார்கள் 2007 ஆம் ஆண்டில் அறிக்கையிடப்பட்ட B645 என்ற ASTM தர நிலை நடைமுறையான அலுமினிய உலோகக்கலவைகள் உங்களிடம் உள்ளன மேலும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த நிபந்தனைகள் எவ்வாறு பூர்த்தி செய்யப்படுகின்றன என்பதற்கான மேலோட்டத்தை மட்டுமே நான் கொடுக்கப் போகிறேன் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தொடர்ந்து மேம்படுத்தப்பட்ட புதிய குறியீடுகள் பழையவற்றை மாற்றும் எனவே ஆலோசனை என்னவென்றால் தற்போதைய நடைமுறைக்கு E399 மற்றும் B645 குறியீடுகளையும் அவற்றின் திருத்தங்களையும் பாருங்கள் எனவே நாம் விவாதிக்கும் எந்தவொரு அம்சமும் காலம் கடந்ததாக இருக்கலாம் அல்லது அப்படியே இருக்கலாம் என்பதை காலம் தான் சொல்ல வேண்டும் கேண்டிடேட் பிராக்சர் டப்னஸ் மேலும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் கேண்டிடேட் பிராக்சர் கடினத்தன்மை எனப்படும் மற்றொரு கருத்தும் உங்களிடம் உள்ளது எனவே இதன் பொருள் என்னவென்றால் நான் பிராக்சர் கடினத்தன்மையைச் சோதிக்கும் போது சோதனையின் முடிவில் எனக்குக் கிடைத்தவை KQ என பெயரிடப்படுகின்றன இது கேண்டிடேட் பிராக்சர் கடினத்தன்மை என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கேண்டிடேட் பிராக்சர் கடினத்தன்மை பிராக்சர் கடினத்தன்மை என தகுதிபெற முடியுமா பரிசோதனையின் முடிவில் உங்கள் ஸ்பேசிமெனின் சோதனை மற்றும் பரிசோதனையை நீங்கள் நடத்திய விதத்தில் நீங்கள் சோதனையிட வேண்டும் இது அனைத்து சோதனை அளவுகோல்களையும் பூர்த்தி செய்தால் KQ ஐ KIC ஆக எடுத்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் இல்லையெனில் நீங்கள் அந்த சோதனையை நிராகரித்து சோதனையை மீண்டும் செய்ய வேண்டும் நிலையான E399 எவ்வாறு செயல்படுகிறது ≥ இதைத்தான் சுருக்கமாகக் கூறலாம் சோதனைகளின் அனைத்து தேவைகளும் பூர்த்தி செய்யப்படும்போது மட்டுமே அது KIC ஆக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது சோதனை அளவுருக்களின் பரிசோதனை ஃப்பிராக்சர் கடினத்தன்மை சோதனைக்கு தனித்துவமானது டென்ஷன் டெஸ்டிங்கின் போது நீங்கள் எந்த பரிசோதனையும் செய்ய வேண்டாம் நீங்கள் ஒரு ஸ்பேசிமெனை எடுத்துக்கொள்கிறீர்கள் போய் அதை உடைத்து யில்ட் ஸ்ட்ரெந்த் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் இது மிகவும் நன்றாக ஸ்ட்ரீம் வரிசையாக உள்ளது அது அவ்வளவு எளிது அது கூட விலை உயர்ந்தது ஃப்ராக்சர் டஃப்னஸ் சோதனையை நீங்கள் எடுத்துக் கொண்டால் அது மிகவும் விலை உயர்ந்தது ஃப்பிராக்சர் கடினத்தன்மை சோதனைக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஸ்பேசிமென்கள் யாவை ஆரம்ப கட்டங்களில் அவர்கள் CCT ஸ்பேசிமெனைப் பயன்படுத்தினர் என்று நான் சொன்னேன் ஆனால் இப்போது உங்களிடம் வெவ்வேறு ஸ்பேசிமென்கள் பதிவாகியுள்ளன ஆனால் அடிப்படை தத்துவம் என்னவென்றால் சோதனை அளவுருக்களிலிருந்து SIF இன் மதிப்பை மதிப்பிடுவதற்கு துல்லியமான பகுப்பாய்வு சமன்பாடுகள் உள்ள ஸ்பேசிமென்களைத் தேர்ந்தெடுக்கவும் நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்பதனால் எந்த லோடுயை நாங்கள் கண்டுபிடிக்கப் போகிறோம் சோதனை ஸ்பேசிமென்க்கு ஃப்பராக்சர் ஏற்படுகிறது லோடுகளின் அந்த மதிப்புக்கு ஸ்பேசிமெனனின் கொடுக்கப்பட்ட வடிவவியலுக்கு ஸ்ட்ரெஸ்இன்டென்சிட்டி பாக்டர் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் அந்த ஸ்ட்ரெஸ்இன்டென்சிட்டி பாக்டர் நீங்கள் அதை KIC பிராக்சரின் கடினத்தன்மை என்று அழைப்பீர்கள் So you need to have accurate analytical expression So what people have done is people have done the boundary collocation type of approach Numerically solved these standard geometries and have arrived at empirical relations to find out what is the value of K within an error band All that we will see And you have compact tension specimen which is known as CT specimen We will also see a standard and say how these would be represented later And you have a 3 point bend specimen It is a TPB specimen Then you have a C specimen and a disc shaped compact tension specimen Each of these specimen is used for a particular kind of application எனவே நீங்கள் துல்லியமான பகுப்பையிவின் சமன்பாட்டை கொண்டிருக்க வேண்டும் எனவே மக்கள் என்ன செய்தார்கள் மக்கள் எல்லை மோதல் வகை அணுகுமுறையை செய்துள்ளனர் இந்த நிலையான வடிவவியல்களை எண்ணியல் ரீதியாகத் தீர்த்து ஒரு பிழைக் குழுவிற்குள் K இன் மதிப்பு என்ன என்பதைக் கண்டறிய எம்பேறிகள் ரிலேஷனை அடைந்துள்ளனர் அதையெல்லாம் நாம் பார்ப்போம் உங்களிடம் CT ஸ்பெசிமென் எனப்படும் சிறிய டென்ஷன் ஸ்பேசிமென் உள்ளது நாங்கள் ஒரு தர நிலையைப் பார்ப்போம் பின்னர் இவை எவ்வாறு பிரதிநிதித்துவம் செய்யப்படும் என்று கூறுவோம் உங்களிடம் 3 புள்ளி வளைவு ஸ்பேசிமென் உள்ளது இது ஒரு TPB ஸ்பேசிமென் எனப்படும் நீங்கள் ஒரு C ஸ்பேசிமென் மற்றும் வட்டு வடிவ காம்பாக்ட் டென்ஷன் ஸ்பேசிமென் வைத்திருக்கிறீர்கள் இந்த ஸ்பேசிமென்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட வகையான பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படுகின்றன பிளேட் ஸ்டாக்குக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் எனவே நீங்கள் ஒரு பிளேட் ஸ்டாக் வைத்திருக்கும்போது CT ஸ்பேசிமென்க்குச் செல்கிறீர்கள் உங்களிடம் ஒரு குழாய் இருக்கும்போது C ஸ்பேசிமென்க்குச் செல்லுங்கள் உங்களிடம் ஒரு சுற்று ஸ்டாக் இருக்கும்போது வட்டு வடிவ காம்பாக்ட் டென்ஷன் ஸ்பேசிமென்க்குச் compact tension specimen நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் சிறப்பு பயன்பாடுகளுக்காக மினியேச்சர் காம்பாக்ட் டென்ஷன் ஸ்பேசிமென்கள் உங்களிடம் உள்ளன பாருங்கள் நினைவில் கொள்ளுங்கள் இந்த உலோகக்கலவைகள் சில மிகவும் விலை உயர்ந்தவை உங்களிடம் பெரிய ஸ்பேசிமென் இருக்க முடியாது நாம் ஸ்பேசிமெனைக் காண்போம் அளவு கட்டுப்பாடுகள் மக்களும் மிகச் சிறிய ஸ்பேசிமென்னை அடைந்துள்ளனர் உண்மையில் முடிந்தால் நான் அதை அடுத்த வகுப்பில் கொண்டு வந்து ஸ்பேசிமென்கள் எப்படி இருக்கும் என்பதைக் காண்பிப்பேன் காம்பாக்ட் டென்ஷன் ஸ்பேசிமென் Compact tension specimen இந்த வரைப்படம் ஒரு சிறிய டென்ஷன் ஸ்பேசிமென் specimen எப்படி இருக்கும் என்பதைக் காட்டுகிறது இதன் 2D ஸ்கெட்சை நீங்கள் வரையலாம் உங்களிடம் இங்கே இருப்பது என்னவென்றால் தடிமன் w 2 மேலும் விரிசல் எவ்வாறு அளவிடப்படுகிறது என்பதைப் பார்த்தால் அது லோடு பயன்பாட்டு புள்ளியிலிருந்து ஃப்பெட்டிக் கிராக்கின் இறுதி வரை அளவிடப்படுகிறது நீங்கள் பார்த்தால் அனைத்து பிராக்சர் கடினத்தன்மை ஸ்பேசிமென்களுக்கும் கிராக்கின் நீளம் 0 5 w ஆக இருக்கும் அதை ஒரு நிபந்தனையாக நாங்கள் பார்ப்போம் நீங்கள் a w 0 5 என கொண்டிருக்க விரும்புகிறீர்கள் கிராக் போதுமான நீளமானது உங்களிடம் மிகவும் நல்ல நாமன்க்ளெச்சர் உள்ளது துளைகளின் தூரம் என்னவாக இருக்க வேண்டும் டயல் என்னவாக இருக்க வேண்டும் டாலெரான்ஸ் என்ன இவை இங்கே காட்டப்படவில்லை நீங்கள் ஒரு தரத்தை எடுத்துக் கொண்டால் இந்த ஒவ்வொரு பரிமாணங்களுக்கும் டாலெரான்ஸ் என்னவாக இருக்கும் என்பதையும் அவர்கள் கொடுப்பார்கள் முக்கியமான அம்சம் என்னவென்றால் உங்களுக்குத் தெரியாத ஒரு முன்னுரிமை கொடுக்கப்பட்ட மெட்டிரியலில் B இன் மதிப்பு என்ன இங்குதான் சவால் உள்ளது எனவே நீங்கள் ஒரு புத்திசாலித்தனமான யூகத்தை உருவாக்க வேண்டும் பின்னர் உங்கள் ஸ்பேசிமெனைத் தயாரிக்க வேண்டும் பிளேன் ஸ்ட்ரைன் நிலையை உறுதிப்படுத்த எனக்கு குறைந்தபட்ச ஸ்பேசிமென் தடிமன் இருக்க வேண்டும் எனது யூகம் தவறாக இருந்தால் நீங்கள் சோதனையை மீண்டும் செய்ய வேண்டும் சமன்பாடுகளும் உங்களிடம் உள்ளன உங்கள் குறிப்புகளில் இது குறித்து ஒரு குறிப்பை உருவாக்கவும் KiPBw12 2aw 0 64 aw 13 72aw2 5 6aw21 〖aw〗32 மேலும் தர நிலையை தர இதில் துல்லியம் என்ன KI இன் மதிப்பு 0 5 சதவீதம் வரை துல்லியமானது இது a w மற்றும் 0 2 a w மற்றும் 1 ற்கான விகிதங்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் நான் சொன்னேன் நீங்கள் 0 5 ஐ சுற்றி வட்டமிடுவதன் மூலம் aw ஐ பெற்று இருக்க வேண்டும் பிராக்சர் டஃப்ன்ஸ் டெஸ்ட் விஷயத்தில் அனைத்து ஸ்பேசிமென்கள் குறிப்பிடப்படுவது அப்படித்தான் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அணுசக்தி நிறுவலின் விஷயத்தில் நான் குறிப்பிட்டிருந்தேன் கதிர்வீச்சின் வெளிப்பாடு காரணமாக மெட்டிரியல் குறைகிறது எனவே நிலையான நடைமுறை என்னவென்றால் அவை ஸ்டாக் பிராக்சர் கடினத்தன்மை ஸ்பேசிமென்களை சேமித்து அவற்றை அவ்வப்போது வெளியே எடுத்து பிராக்சர் கடினத்தன்மையைக் கண்டுபிடிக்கின்றன பிராக்சர் கடினத்தன்மை நேரத்தின் செயல்பாடாக எவ்வாறு மாறுகிறது என்பதைப் பாருங்கள் அந்த நோக்கத்திற்காக CT ஸ்பேசிமென் பரிந்துரைக்கப்படுகிறது ஏனெனில் இது மிகவும் கச்சிதமானது அதனால்தான் இது காம்பாக்ட் டென்ஷன் ஸ்பெசிமென் என அழைக்கப்படுகிறது மூன்று புள்ளி வளைவு ஸ்பேசிமென் மிக பிரபலமாகப் பயன்படுத்தப்படும் அடுத்த ஸ்பேசிமென் மூன்று புள்ளி வளைவு ஸ்பேசிமென் ஆகும் உண்மையில் இந்த ஸ்பேசிமென் மற்ற ஸ்பேசிமென்கள் எதையும் விட மிகவும் எளிதானது இது மட்டுமல்லாமல் மூன்று புள்ளி வளைவு ஸ்பேசிமெனை லோடிங்க் செய்ய லோட் செய்யும் சாதனங்கள் கூட மிகவும் எளிது எனவே அந்த கண்ணோட்டத்தில் இது மிகவும் பிரபலமான ஸ்பேசிமென் அதனால்தான் தரநிலை உங்களுக்கு பலவகைகளைத் தருகின்றன நீங்கள் இரு பரிமாண படத்தை உருவாக்குகிறீர்கள் எனக்கு ஒரு நல்ல முப்பரிமாண பிரதிநிதித்துவம் உள்ளது நீங்கள் எப்போதும் அதை இரு பரிமாண படமாக உருவாக்கலாம் ஸ்ட்ரெஸ்இன்டென்சிட்டி பாக்டருக்கான stress intensity factor சமன்பாடு என்ன என்பதையும் நாங்கள் பார்ப்போம் 99 aw 1 aw215 3 7aw2212 aw1 〖aw〗32 நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் S இன் மதிப்பு என்ன என்பது இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது S ஸ்பேசிமென்யின் அகலத்திற்கு 4 மடங்கு சமம் இந்த நீளம் S ஆக எடுத்துக் கொள்ளப்படுகிறது மேலும் KI க்கான சமன்பாடு 0 5 சதவீதத்திற்கு துல்லியமானது உங்களுக்கு மற்ற ஸ்பேசிமென்கள் உள்ளன என்பது உங்களுக்குத் தெரியும் அதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம் நாங்கள் இரண்டு விஷயங்களைப் பார்ப்போம் நாம் ஏற்கனவே பார்த்த ஸ்பேசிமென் பரிமாணங்களில் உள்ள தடைகள் என்ன B 2 5 ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் KIC 𝛔 ys வோல் ஸ்கொயர் இவற்றில் சிலவற்றை அடுத்த வகுப்பிலும் பார்ப்போம் செவ்ரான் நாட்ச் எனது ஆர்வம் என்னவென்றால் நாம் விவாதிக்க வேண்டும் செவ்ரான் உச்சநிலை என்றால் என்ன ஏனெனில் பிராக்சர் கடினத்தன்மையை பரிசோதிக்க உங்களுக்கு இயற்கையான கிராக் வேண்டும் என்று நான் சொன்னேன் கிராக் எங்கள் விருப்பப்படி ஒரு பிளேனில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அது ஒரு குறிப்பிட்ட பாணியில் தெரியப்படுத்த செய்ய வேண்டும் இது ஒரு செவ்ரான் நாட்ச் உறுதி செய்யப்படுகிறது நான் இன்று உங்களுக்கு முழுமையான பதிலை வழங்கப்போவதில்லை நீங்கள் ஒரு படத்தை உருவாக்க வேண்டும் வரைபடத்தில் உங்கள் அனுபவத்திலிருந்து நீங்கள் காட்சிப்படுத்த வேண்டும் உச்சநிலையின் முப்பரிமாண பிரதிநிதித்துவம் எப்படி இருக்கும் நீங்கள் இதை ஒரு படமாக உருவாக்குகிறீர்கள் எனக்கு இது போன்ற வரிகள் உள்ளன எனக்கு இது போன்ற ஒரு வரி உள்ளது இது ஸ்லாட் அகலம் ஸ்லாட் அகலம் w10 விட குறைவாக வழங்கப்படுகிறது மேலும் 1 6 மில்லிமீட்டருக்கும் குறைவாக இருக்கக்கூடாது என்று தர நிலை கூறுகிறது இவை அனைத்தையும் நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் நீங்கள் உண்மையில் ஒரு கணக்கு கணிக்கும் போது அதை எப்படி செய்வது என்று உங்களுக்குத் தெரியும் ஸ்லாட் 0 45 w க்கு மெஷின் செய்யப்பட்டுள்ளது இதன் நீளம் என்ன இது பெட்டிக் மூலம் குறைந்தபட்சம் 0 05 w ஆக நீட்டிக்கப்படுகிறது எனவே உங்களிடம் இருப்பது என்னவென்றால் உச்சநிலையின் முடிவில் உங்களுக்கு பெட்டிக் ஏற்படும் இப்போது கேள்வி என்னவென்றால் பெட்டிக் கிராக் பிளேன் மற்றும் அதன் ஓரியன்டேசன் எவ்வாறு கட்டுப்படுத்தப்பட வேண்டும் இது உச்சநிலையின் வடிவமைப்பைப் பொறுத்தது மேலும் இதைக் கடந்து செல்லும் பிளேனை கர்ஹுத்தில் வைக்கிறேன் ஃப்பெட்டிக் கிராக் வளர்ச்சியின் தோற்றம் மற்றும் பிளேன் கட்டுப்படுத்த செவ்ரான் உச்சநிலையின் யோசனை பயன்படுத்தப்படுகிறது உங்களுக்கு தெரியும் உங்களிடம் ஒரு துப்பு உள்ளது உச்சநிலை எப்படி இருக்கும் ஆனால் அதற்கு மேல் ஒரு பிளேன் வைக்கப்படும் உங்களுக்கான பயிற்சி என்னவென்றால் உங்கள் வரைபடத்தின் அறிவிலிருந்து ஸ்பேசிமென் இப்படி வெட்டப்படும்போது செவ்ரான் உச்சநிலையின் ஐசோமெட்ரிக் பார்வை என்னவாக இருக்கும் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இது கிராக்கின் ஆரம்பம் மற்றும் கிராக்கின் பிளேனை கட்டுப்படுத்துகிறது இதை ஒரு பயிற்சியாக செய்த பின் அடுத்த வகுப்புக்கு வாருங்கள் எனவே இந்த வகுப்பில் நாம் பார்த்தது என்னவென்றால் ஸ்பேசிமெனின் தடிமன் மற்றும் ஸ்பேசிமென்னின் நீளத்துடன் பிளாஸ்டிக் மண்டலம் எவ்வாறு மாறுகிறது ரோசன்ஃபீல்ட் மற்றும் அவரது சக ஊழியர்களின் சோதனை முடிவுகளால் உறுதிப்படுத்தப்பட்ட பிளேன் ஸ்ட்ரெஸின் போதும் பிளேன் ஸ்ட்ரைனின் போதும் ஸ்லிப் பிளேன்கள் என்ன என்பதை நாங்கள் பார்த்தோம் பிராக்சர் கடின சோதனைனையை பற்றி பார்த்தோம் நாங்கள் இரண்டு ஸ்பேசிமென் பரிமாணங்களைப் என்ன என்பதயும் பார்த்தோம் மற்ற பாடங்களை அடுத்த வகுப்பில் பார்ப்போம் ஒரு செவ்ரான் உச்சநிலையின் தேவை என்ன என்ற யோசனை விளக்கப்பட்டது செவ்ரான் உச்சநிலையின் சாத்தியமான வடிவத்தை நீங்கள் வரைவதற்கு நான் விரும்புகிறேன் ஏனெனில் இதை உருவாக்குவது கடினம் இதை உருவாக்க உங்களுக்கு சிறப்பான கருவி தேவைப்படும்